இந்த விரிவுரைக்கு வருக கடந்த விரிவுரையில் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் குறித்த சில அடிப்படைக் கருத்துகளைப் பார்த்தோம் ரிஸ்க் என்ன வகையான ஆபத்தை தரும் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மென்டிற்கான ஒரு கட்டமைப்பை நாம் விவாதித்தோம் இன்று நாம் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் குறித்து மேலும் விவாதிப்போம் அதன் பிறகு குவாலிட்டி மேனேஜ்மென்ட் குறித்து விவாதிக்கத் தொடங்குவோம் கடந்த விரிவுரையில் ரிஸ்க் மேனேஜ்மென்டிற்கு இரண்டு முக்கிய வழிகள் உள்ளன என்று நாம் கூறியிருந்தோம் ஒன்று ஒரு செயலூக்கமான அணுகுமுறையாகும் அங்கு நாம் ரிஸ்க்கை அடையாளம் கண்டு ரிஸ்க்கை தவிர்க்கும் திட்டங்களை உருவாக்குகிறோம் ஒரு எதிர்வினை அணுகுமுறையில் நாம் எந்த குறிப்பிட்ட திட்டங்களையும் செய்யவில்லை ப்ரொஜெக்ட்டின் போது தோன்றும் அபாயங்களை நாம் கையாளுவது கடினம் செயல்திறன் மிக்க ரிஸ்க் மேனேஜ்மென்டில் ரிஸ்க்கை அடையாளம் காண்பது தான் முதல் பணி ரிஸ்க்கை அடையாளம் காண்பது குறித்த சில வழிகாட்டுதல்களை நாம் விவாதித்து இருந்தோம் விவாதித்த அனைத்து ரிஸ்க்கையும் நாம் பட்டியலிடுகிறோம் ரிஸ்குகளின் பட்டியலை நாம் பெற்றவுடன் ரிஸ்க்கை பற்றிய பகுப்பாய்வு செய்கிறோம் பகுப்பாய்வு என்பது ரிஸ்க் ஏற்படுவதற்கான நிகழ்தகவு என்ன பின்னர் அந்த ரிஸ்கின் செலவு என்னவாக இருக்கும் என்பதாகும் அதன் அடிப்படையில் நாம் நிறுவனத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் கடுமையான ரிஸ்கிற்கு முன்னுரிமை அளிக்க முடியும் அதற்காக நாம் விரிவான திட்டங்களை உருவாக்க வேண்டும் ரிஸ்க் திட்டமிடலில் ரிஸ்கின் விளைவை எவ்வாறு தவிர்க்கலாம் அல்லது குறைக்க முடியும் என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் இறுதியாக ரிஸ்கின் கண்காணிப்பில் நாம் ரிஸ்கின் நிலை என்ன என்பதை காண்கிறோம் ஒரு ப்ரொஜெக்ட்ல் உள்ள அனைத்து ரிஸ்கையும் நாம் பட்டியலிட்டவுடன் ப்ராஜெக்ட் மேனேஜர் ரிஸ்கை எதிர்பார்க்க வேண்டும் ரிஸ்கின் பட்டியலை நாம் உருவாக்கியவுடன் ரிஸ்க்குகளை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ரிஸ்கின் பகுப்பாய்வு என்பது ஒரு நிகழ்வின் நிகழ்தகவை நாம் தர ரீதியாக ஒதுக்குகிறோம் என்பதாகும் உதாரணமாக ஒரு அளவு மதிப்பைக் கொடுப்பது மிகவும் கடினமாக இருக்கும் இந்த ஆபத்து 66 5 என்று சொல்ல முடியாது இது கடினமாக இருக்கும் மேலும் ரிஸ்கின் மூலமாக ஏற்படக்கூடிய சேதத்தை நாம் தர ரீதியாக அடையாளம் காண்கிறோம் அல்லது மதிப்பிடுகிறோம் இதன் அடிப்படையில் அனைத்து ரிஸ்குகளுக்கும் நாம் ஒரு ரிஸ்க் வெளிப்பாடு அல்லது RE ஐ கணக்கிடுகிறோம் இது சாத்தியமான சேதத்தின் பெருக்கம் மற்றும் நிகழும் நிகழ்தகவு சாத்தியமான சேதத்திற்கு தோராயமான பண மதிப்பை நாம் ஒதுக்குகிறோம் எடுத்துக்காட்டாக வெள்ளம் 1 பில்லியன் சேதத்தை ஏற்படுத்தும் போது அதன் நிகழ்தகவு 0 01 ஆகும் இந்த 100 வாய்ப்புகளில் ஒன்று என்பது ஒரு அரிய வாய்ப்பு இந்த இரண்டு மதிப்புகளுக்கும் சாத்தியமான சேதம் 1 பில்லியன் மற்றும் ரிஸ்க்கை ஏற்படுதுவதற்கான நிகழ்தகவு 0 01 ஆகும் இந்த வழக்கிற்கான ரிஸ்கின் வெளிப்பாட்டை 1 பில்லியனிலிருந்து 0 01 ஆகக் கணக்கிடலாம் இது 10 மில்லியனாக இருக்கும் இதை நாம் காப்பீட்டு பிரீமியம் என்று நினைக்கலாம் காப்பீடு என்பது அடிப்படையில் ஏதேனும் ஒரு விபத்து ஏற்படுவதற்கான நிகழ்தகவு மற்றும் அதன் செலவு என்னவாக இருக்கும் என்பதைப் பொறுத்து கணக்கிடப்படுகிறது அது விபத்தின் தாக்கங்கள் மற்றும் அது வசூலிக்கப்பட வேண்டிய காப்பீட்டு பிரீமியத்தைக் குறிக்கும் ரிஸ்குகளுக்கு ஒரு அளவு மதிப்பைக் கொடுப்பது கடினம் பெரும்பாலும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தாலும் வாய்ப்புகள் குறிப்பிடத்தக்கவை அல்லது மிதமானவை மற்றும் குறைந்தவை என்பதை நாம் தரமான முறையில் சொல்ல முடியும் ரிஸ்கின் இந்த தரமான நிகழ்தகவின் அடிப்படையில் நாம் அளவு மதிப்புகளை கொடுக்க முடியும் ரிஸ்க் 50 சதவீதத்தை விட அதிகமாக இருக்கும் போது ரிஸ்க் அதிகம் என்று கூறுகிறோம் ரிஸ்க்கின் நிகழ்தகவின் தர மதிப்பீட்டின் அடிப்படையில் 50 சதவீதத்திற்கும் அதிகமான மதிப்பை நாம் தருகிறோம் முக்கியமானது 30 முதல் 50 சதவிகிதம் மிதமானது 10 முதல் 30 சதவிகிதம் மற்றும் குறைந்தது 10 சதவிகிதத்திற்கும் குறைவானது பல்வேறு ரிஸ்குகளுக்காக கணக்கிடப்பட்ட ரிஸ்கின் வெளிப்பாட்டின் அடிப்படையில் ரிஸ்குகளுக்கு முன்னுரிமை அளித்தவுடன் மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரிஸ்குகளுக்கு திட்டமிடல் செய்ய வேண்டும் ரிஸ்குகளை ஏற்றுக்கொள்வது ரிஸ்க்கை தவிர்ப்பது ரிஸ்க்கை குறைப்பு ரிஸ்க்கை பரிமாற்றம் செய்வது ரிஸ்க்கை குறைப்பது மற்றும் தற்செயலான நடவடிக்கைகள் ஆகியவற்றைக் கொண்டு பல்வேறு வழிகளைக் கையாள முடியும் ரிஸ்கை ஏற்றுக்கொள்வதில் நாம் செய்ய வேண்டியதை நாமே தீர்மானிக்கிறோம் ரிஸ்கை கையாள ரிஸ்கை விட விலை அதிகம் ரிஸ்கை ஏற்பது மிகக் குறைந்த ரிஸ்கை ஏற்படுத்துகின்றது சேதம் மிகவும் குறைவாக இருக்கும் மற்றும் நிகழ்தகவு குறைவாக இருக்கும் எனவே நாம் ரிஸ்கை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த சந்தர்ப்பங்களில் ரிஸ்கை நிர்வகிக்க நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ரிஸ்கை விட மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் அவ்வாறான நிலையில் ரிஸ்கை ஏற்றுக்கொள்வது நல்லது மேலும் சில நேரங்களில் ரிஸ்க் அதிக ஆபத்தை ஏற்படுத்துகின்றது அதைப் பற்றி நாம் ஒன்றும் செய்ய முடியாது எடுத்துக்காட்டாக முக்கிய நபர்களில் ஒருவர் வெளியேறும் போது ப்ரொஜெக்ட்டின் ஆரம்பத்தில் மற்றொரு நபரை உண்மையில் பணியமர்த்த முடியாது அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் இது ரிஸ்கை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த விஷயத்தில் நாம் ரிஸ்கை ஏற்றுக்கொள்கிறோம் உதாரணமாக ரிஸ்கைத் தவிர்ப்பது சாத்தியமானால் ரிஸ்கைத் தவிர்க்க வேண்டும் மென்பொருளின் தொகுதிகளில் ஒன்றை உருவாக்குவது மிகவும் கடினம் என்பதைக் கண்டறிந்தால் இந்த தொகுதியில் தாமதங்கள் பிழைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நாம் அதை அவுட்சோர்ஸ் செய்யலாம் எனவே இங்கே நாம் ரிஸ்கைத் தவிர்த்துவிட்டோம் ஏனென்றால் நம்மிடம் செயல் வல்லமை இல்லை மேலும் நாம் மூன்றாம் தரப்பினருக்கு அதைக் கொடுத்தோம் அவை தொகுதியை உருவாக்கும் நல்ல திறனைக் கொண்டிருப்பதால் நாம் ரிஸ்கைத் தவிர்த்துவிட்டோம் இந்த விஷயத்தில் ரிஸ்கை குறைக்க நாம் திட்டங்களை உருவாக்குகிறோம் இதனால் ரிஸ்கின் தாக்கம் குறைவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக சில முக்கிய நபர்கள் வெளியேறலாம் என்று நாம் எதிர்பார்த்தால் நம்மிடம் நல்ல ஆவணங்கள் இருக்கலாம் முக்கிய நபரால் மேற்கொள்ளப்படும் பணியை மற்ற உறுப்பினர்கள் அறிந்திருக்க நாம் மதிப்பாய்வு செய்திருக்கலாம் இந்த வழக்கில் வரும் புதிய நபர் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஆவணங்களைக் குறிப்பிடலாம் மேலும் பணியை மதிப்பாய்வு செய்த மற்றவர்களுடன் கலந்துரையாடலாம் ரிஸ்கின் பரிமாற்றத்தில் நாம் காப்பீட்டை வாங்கலாம் இதனால் பிரீமியம் கொடுக்கும் காப்பீட்டு நிறுவனத்திற்கு ரிஸ்க் மாற்றப்படும் ஆனால் இப்போது காப்பீட்டு நிறுவனத்திற்கு ஆபத்து மாற்றப்படுகிறது நாம் இப்போது ரிஸ்க்கின் தணிப்பு மற்றும் தற்செயல் நடவடிக்கைகான திட்டங்களைத் தயாரிக்கலாம் அதாவது ரிஸ்க் ஏற்பட்டால் நாம் என்ன தற்செயல் நடவடிக்கைகள் எடுக்க முடியும் ரிஸ்க் குறைப்பு திறன் இது ஒரு ரிஸ்க் கையாளுதல் பொறிமுறையின் செயல்திறன் ஆகும் ரிஸ்க் குறைப்பு என்பது அந்நியச் செலாவணி ரிஸ்க் கையாளுதல் நுட்பத்தின் செயல்திறனுக்கான அளவு மதிப்பாகும் சில ரிஸ்க் கையாளுதல் நுட்பத்தை நாம் பயன்படுத்துகிறோம் ரிஸ்க் கையாளுதல் நுட்பத்தின் செலவு மற்றும் தாக்கத்தைக் குறைத்தல் தாக்கத்தை குறைப்பது என்று இங்கே கருதுகிறோம் ரிஸ்க் கையாளுதல் நுட்பத்தைப் பயன்படுத்துவதற்கு முன்பு ரிஸ்கின் வெளிப்பாடு ரிஸ்க் கையாளுதல் நுட்பம் பயன்படுத்தப்பட்ட பின்னர் ரிஸ்க் வெளிப்பாட்டைக் கழித்தல் எனவே இது ரிஸ்கின் கையாளுதல் நுட்பம் பயன்படுத்தப்பட்ட பின்னர் வெளிப்பாட்டைக் குறைப்பதாகும் இது ரிஸ்கின் கையாளுதல் நுட்பத்தின் செலவு ஆகும் எடுத்துக்காட்டாக ஆரம்பத்தில் 200 கி சேதத்தை ஏற்படுத்தும் தீக்கு 1 சதவீதம் வாய்ப்பு இருந்தது எனவே சாத்தியமான சேதம் 200000 மற்றும் ரிஸ்கின் நிகழ்தகவு 1 சதவீதம் எனவே ரிஸ்க் கையாளுதல் நுட்பம் பயன்படுத்தப்படுவதற்கு முன்னர் ரிஸ்க் வெளிப்பாடு 200000 இல் 1 சதவிகிதம் ஆகும் இப்போது நாம் ஒரு தீயணைப்பு அலாரத்தை நிறுவியுள்ளோம் இது 500 ரூபாய் செலவாகும் இப்போது தீ காரணமாக சேதத்தின் நிகழ்தகவு 50 சதவிகிதம் ஆகும் எனவே 200000 இல் 200 கழித்தல் 0 5 சதவீதத்தில் 1 சதவீதம் இது 200000 இல் 0 5 சதவீதத்திற்கு சமம் இது 100000 க்கு சமம் 200000 இல் 1 சதவீதம் 200000 இல் 2000 கழித்தல் 0 5 ஆகும் எனவே இது 100 மன்னிக்கவும் 1000 க்கு சமம் மற்றும் 1000 ஆல் 500 க்கு 2 க்கு சமம் ஆகையால் தீயணைப்பு அலாரம் 500 செலவாகும் அபாயக் குறைப்பு நுட்பத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் பயனடைகிறோம் ஆனால் பின்னர் ரிஸ்க் வெளிப்பாடு 1000 ஆகக் குறைகிறது எனவே ரிஸ்க் குறைப்பு திறன் 1 ஐ விட அதிகமாக இருக்கும் மேலும் ரிஸ்க் குறைப்பு திறன் 1 ஐ விட அதிகமாக இருக்கும்போது இந்த ரிஸ்க் கையாளுதல் நுட்பம் அதைச் செய்வது மதிப்பு என்று நாம் கூறுகிறோம் இந்த கலந்துரையாடலின் மூலம் ரிஸ்க் நிர்வாகத்தை முடிப்போம் சாப்ட்வேர் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் பற்றி விவாதிப்போம் தரமான தயாரிப்பை எவ்வாறு வரையறுப்பது தரமான தயாரிப்பு என்று நீங்கள் எதை அழைப்பீர்கள் பாரம்பரியமாக ஒரு தயாரிப்பு தரம் வாய்ந்தது என்று சொல்கிறோம் பயனர் அதைச் செய்ய விரும்புவதைச் செய்தால் இது தரத்தின் பாரம்பரிய வரையறை இது நோக்கத்தின் உடற்பயிற்சி என அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு அட்டவணை விசிறியை வாங்க விரும்புகிறீர்கள் சந்தையில் இருந்து ஒன்றைப் பெற்றீர்கள் என்று சொல்லலாம் அது சீராக இயங்குவதையும் நல்ல காற்றையும் தருவதையும் கண்டறிந்தது இது ஒரு நல்ல தரமான தயாரிப்பு என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் மிக்சர் கிரைண்டர் டேபிள் ஃபேன் அல்லது கார் போன்ற பாரம்பரிய பொருட்களுக்கு ஒரு சைக்கிள் நோக்கத்தின் தகுதி உள்ளுணர்வுடன் தெளிவாக உள்ளது ஆனால் ஒரு சாப்ட்வேர் தயாரிப்பின் நோக்கத்தின் தகுதி என்ன சாப்ட்வேர் தயாரிப்பு தகுதியைக் கொண்டுள்ளது என்று நீங்கள் எப்போது சொல்கிறீர்கள் ஒரு சாஃப்ட்வேர் தயாரிப்பின் தகுதியை வரையறுக்க ஒரு வழி எஸ்ஆர்எஸ் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்று கூறுவது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சாப்ட்வேர் தயாரிப்பின் சாப்ட்வேர் தயாரிப்பு தரம் அதன் தேவைகளுக்கு இணங்க வேண்டும் ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் சில தேவைகளை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வரை இது ஒரு தரமான சாஃப்ட்வேர் என்று சொல்ல ஆசைப்படுவோம் ஃபிலிப் கிராஸ்பி உட்பட பலரால் அவரது "தரம் இலவசம்" புத்தகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் அதைப் பற்றி யோசிப்பது தேவைகளின் திருப்தி அடிப்படையில் பயனர்களின் பார்வை இது ஒரு கார் டேபிள் ஃபேன் ஃபுட் மிக்சர் மைக்ரோவேவ் ஓவன் போன்றவற்றின் தரத்தைக் கண்டுபிடிப்பதற்கு ஒத்ததாகும் ஆனால் பின்னர் சாப்ட்வேர் தயாரிப்புகளுக்கு இது உண்மையில் தரத்திற்கு ஒரு நல்ல வரையறை அல்ல ஆனால் ஒரு அட்டவணை விசிறி உணவு கலவை நுண்ணலை அடுப்பு மற்றும் ஒரு சாப்ட்வேருக்கு என்ன வித்தியாசம் ஒரு பாரம்பரிய தயாரிப்பின் நல்ல வரையறை என்றாலும் அது சாஃப்ட்வேர் தயாரிப்புகளுக்கான தரத்தின் திருப்திகரமான வரையறை அல்ல என்றாலும் நோக்கத்தின் தகுதி ஏன் பதில் என்னவென்றால் சாஃப்ட்வேர் தயாரிப்புக்கு செயல்பாட்டு சரியானது தரத்தின் ஒரு அம்சம் மட்டுமே வேறு பல அம்சங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக என்னவென்றால் அது செயல்பாட்டு ரீதியாக சரியானது ஆனால் பயனர்கள் மிகவும் கடினமான பயனர் இடைமுகத்தைப் பயன்படுத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இதை ஒரு தரமான சாப்ட்வேர் என்று அழைக்க முடியாது இதேபோல் மற்றொரு சாஃப்ட்வேர் விவரக்குறிப்பு புத்தகத்தில் எழுதப்பட்ட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது ஆனால் பின்னர் அது புரிந்துகொள்ளமுடியாத மற்றும் அடைய முடியாத குறியீட்டைக் கொண்டுள்ளது எனவே பிழைகளும் மேம்பாடுகளும் இந்த சாஃப்ட்வேரை செய்வதை கடினமாக்குகிறது நாம் ஒரு மாணவர் தரப்படுத்தல் சாப்ட்வேரை நிறுவியுள்ளோம் சில நாட்களுக்குப் பிறகு ஒரு பிழை இருப்பதைக் கண்டுபிடிப்போம் இப்போது இந்த சாஃப்ட்வேரை பராமரிக்க விரும்புகிறோம் இந்த பிழை நீக்கப்பட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டோம் ஆனால் அதில் அடக்கமுடியாத மற்றும் அடைய முடியாத குறியீடு இருப்பதால் எந்த மாற்றங்களையும் செய்வது கடினம் இதேபோல் ஏதேனும் மேம்பாடுகள் தேவைப்பட்டால் அனைத்து செயல்பாடுகளும் திருப்தியடைந்தன என்று சரியாகச் சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு ஒரு சிறிய மேம்பாடு தேவை ஆனால் குறியீடு மிகவும் மோசமாக இருப்பதால் இதைச் செய்வது கடினமாக இருக்கும் இதை ஒரு தரமான சாஃப்ட்வேர் என்று அழைக்க முடியாது எனவே மற்ற தயாரிப்புகளைப் போலல்லாமல் ஒரு விஷயம் தெளிவாகிறது சாஃப்ட்வேர் தயாரிப்புகளை நோக்கத்தின் தகுதி அல்லது தேவைகளின் திருப்தியின் அடிப்படையில் தரமான தயாரிப்பு என்று வரையறுக்க முடியாது தரமான பண்புகளின் தொகுப்பின் அடிப்படையில் ஒரு சாஃப்ட்வேரின் தரத்தை நாம் வரையறுக்க வேண்டும் நிச்சயமாக விருப்பங்களில் ஒன்று சரியானது ஆனால் பின்னர் திருப்தி அடைய வேண்டிய பிற பண்புகளும் இருக்கும் தரமான பண்புகளின் தொகுப்பு என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம் ஒரு சரியான சாஃப்ட்வேர் நம்பகத்தன்மை பயன்பாடுகளுக்குப் பிறகு தோல்விக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றிற்கான பண்புகளில் நிச்சயமாக ஒன்றாகும் செயல்திறன் ஆதாரங்களை வீணாக பயன்படுத்தக்கூடாது டிஸ்க் மெமரி ஸ்பெஸ் சிபியூ disk memory space CPU நேரம் மற்றும் பதிலளிக்கும் நேர தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் பெயர்வுத்திறன் நாளை நாம் இதை புதிய ஹார்ட்வேரில் இயக்க விரும்புகிறோம் அதை எளிதாக செய்ய முடியும் அதுவும் ஒரு தரமான பண்புக்கூறு பயன்பாட்டிற்கு ஒரு நல்ல பயனர் இடைமுகம் இருக்க வேண்டும் பயனர்கள் வசதியாக பயன்படுத்த எளிதானது மறுபயன்பாடு இந்த சாப்ட்வேரை நாம் நீட்டிக்க விரும்பினால் இதை வேறு நோக்கத்திற்காக மாற்றவும் அதை செய்ய முடியும் குறியீட்டை பராமரிப்பது மிகவும் மோசமாக இருக்கக்கூடாது அதை நம்மால் கூட பராமரிக்க முடியாது அதை நீட்டிக்க முடியும் இவை தரமான பண்புக்கூறுகளின் சரியான தொகுப்பு நம்பகத்தன்மை செயல்திறன் பெயர்வுத்திறன் பயன்பாட்டினை மறுபயன்பாடு பராமரித்தல் ஆனால் பல தரமான பண்புக்கூறுகள் கருதப்படலாம் பல பயிற்சியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தரமான மாதிரிகள் கொண்டு வந்துள்ளனர் தர மாதிரிகள் அடிப்படையில் சாப்ட்வேர் தயாரிப்பின் தரத்தை மதிப்பிட முயற்சிக்கின்றன நாம் உண்மையில் தரமான மாதிரிகளைப் பார்க்க மாட்டோம் ஆனால் இந்த தரமான பண்புகளின் அடிப்படையில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் தரமான மாதிரிகள் முன்மொழியப்பட்டுள்ளன இதனால் ஒரு சாஃப்ட்வேர் தயாரிப்பு கொடுக்கப்பட்டால் தரமான மாதிரியின் அடிப்படையில் சாஃப்ட்வேர் தயாரிப்பின் தரத்தை அளவிட முடியும் இப்போது பல ஆண்டுகளாக தரமான அமைப்புகள் எவ்வாறு உருவாகியுள்ளன என்பதைப் பார்ப்போம் கடந்த 6 முதல் 7 டிகேட்களில் தர அமைப்பு மிக வேகமாக உருவாகியுள்ளது இரண்டாம் உலகப் போருக்கு முன்னர் அதாவது 1940 கள் 30 கள் ஒரு தரமான தயாரிப்பு இருக்க முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை நாம் கடுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் பின்னர் குறைபாடுள்ள தயாரிப்புகளை அகற்ற வேண்டும் உதாரணமாக கொட்டைகள் மற்றும் போல்ட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் அவை போல்ட் மற்றும் கொட்டைகளுக்கு சகிப்புத்தன்மையை வரையறுக்கும் அவர்கள் சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தால் அவற்றைப் பிரித்து நிராகரிக்கவும் நல்ல தயாரிப்பு வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட வேண்டும் கெட்டது நிராகரிக்கப்படும் இரண்டாம் உலகப் போருக்கு முன்னர் பல்வேறு விற்பனையாளர்களால் தயாரிக்கப்பட்ட தரமான தயாரிப்பு இதுதான் அதாவது உற்பத்தியை கடுமையாக ஆய்வு செய்து சோதிப்பது பின்னர் குறைபாடுள்ள தயாரிப்புகளை அகற்றி வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தயாரிப்புகளை மட்டுமே கொடுப்பது ஆனால் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு பரிணாம வளர்ச்சியின் நான்கு கட்டங்கள் இருந்தன அவை ஜப்பானியர்களிடமிருந்து வந்திருக்கலாம் இது ஜப்பானிய பொருளாதாரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவியது மற்றும் ஜப்பான் மிகவும் தரமான பொருட்களை உற்பத்தி செய்வதாக அறியப்படுகிறது ஆரம்ப தர முயற்சிகள் சோதனை மூலம் குறைபாடுள்ள தயாரிப்புகளை அடையாளம் காணலாம் சோதனையில் தோல்வியுற்றவை நிராகரிக்கப்பட்டவுடன் நல்ல தயாரிப்புகள் வாடிக்கையாளருக்கு அனுப்பப்பட்டால் மோசமான தயாரிப்புகள் நிராகரிக்கப்படுகின்றன ஆனால் அதற்குப் பிறகு மெதுவாக மோசமான உற்பத்தியை சோதனை செய்வதிலிருந்தும் நிராகரிப்பதிலிருந்தும் கவனம் செலுத்துவதை உற்பத்தி செயல்முறைக்கு மாற்றுவதைக் காண்போம் நாம் கிட்டத்தட்ட இந்த சொற்பொழிவின் முடிவில் இருக்கிறோம் நாம் இங்கே நிறுத்திவிடுவோம் அடுத்த விரிவுரையில் இந்த கட்டத்தில் இருந்து தொடருவோம்